வணக்கம் எனவே கடந்த அமர்வில் நாம் த்ரீ பேஸ் சர்க்யூட்டின் பேஸ் சீக்குவென்ஸ் பற்றி விவாதித்துக்கொண்டிருந்தோம் எனவே அந்த புள்ளியிலிருந்தே நமது விவாதத்தை தொடர்வோம் பார்ப்போம் நாம் த்ரீ பேஸ் வோல்டேஜ் சோர்ஸ் பேஸ் சீக்குவென்ஸ் பற்றி பேசும்போது அங்கே பேஸ் சீக்குவென்சிங்கில் இரண்டு சாத்தியமான சேர்க்கைகள் இருப்பதாய் நாம் காணலாம் முதல் சீக்குவென்சில் நாம் விவாதித்தபடி அதை எ பி சி அல்லது பாசிட்டிவ் பேஸ் சீக்குவென்ஸ் என்று அழைப்போம் அங்கே ரெபெரென்ஸ் வோல்டேஜான ஐ 120 டிகிரி லீட் செய்கிறது மற்றும் மீண்டும் ஐ 120 டிகிரி லீட் செய்கிறது எனவே நாம் இப்படி எழுதலாம் அவ்வாறான நிலையில் ஏபிசி சீக்குவென்ஸ் கடிகார திசையில் சுழன்று கொண்டிருப்பதைக் கண்டால் அது ஜெனரேட்டரின் ரோட்டரின் சுழற்சியின் திசையில் இருக்கும் இப்போது அடுத்த சாத்தியமான சேர்க்கை எ சி பி சீக்குவென்ஸ் ஆகும் அதை நெகட்டிவ் சீக்குவென்ஸ் இன்றி அழைக்கலாம் அந்த சமயத்தில் என்ன நடக்கும் உங்களுடைய ரெபெரென்ஸ் பேசர் அதாவது ஐ லீட் செய்யும் மற்றும் ஐ 120 டிகிரி லீட் செய்யும் எனவே நாம் கணித முறைப்படி என்ன எழுதலாமென்றால் எனவே அந்த சமயத்தில் எ பி சி பேஸ் சீக்குவென்ஸ் சுழலும் திசையானது ரோட்டார் சுழலும் திசைக்கு எதிர் திசையில் இருக்கும் நாம் முன்பு விவாதித்த ஜெனெரேட்டர் கன்னெக்க்ஷன் போலவே த்ரீ பேஸ் லோடு வொய் கன்னெக்க்ஷனாகவோ ஸ்டார் முறையிலோ அல்லது டெல்டா முறையிலோ இணைக்கப்பட்டிருக்கலாம் மற்றும் அது என்னவகையான இறுதி பயன்பாட்டிற்கு அந்த குறிப்பிட்ட லோடை வைத்திருக்கிறீர்கள் என்பதை பொறுத்து இருக்கிறது எனவே வொய் கன்னெக்க்ஷனில் நீங்கள் லோடு கூறுகளை ஸ்டார் முறையில் இணைத்திருப்பீர்கள் அதில் நியூட்ரல் இருக்கலாம் அல்லது இல்லாமலும் போகலாம் உங்களுக்கு எப்போதும் நியூட்ரல் பிசிக்கலாக மற்றும் கனெக்ஷனுக்கு அருகாமையில் இருந்தாக வேண்டும் என்ற அவசியமில்லை எனவே உங்கள் லோடிற்கு 3 பேஸ் த்ரீ வொயர் சிஸ்டம் இருக்கலாம் அல்லது த்ரீ பேஸ் 4 வொயர் சிஸ்டமாக இருக்கலாம் இப்போது அடுத்த சேர்க்கை டெல்டா முறையில் இணைக்கப்பட்டுள்ளது எனவே இது அடிப்படையில் டெல்டா முறையில் இணைக்கப்பட்ட உள்ளமைவு இங்கே உங்கள் ஏபிசி முக்கோண பாணியில் இணைக்கப்பட்டுள்ளதைக் காண்பீர்கள் உங்கள் பேஸ் ஏபிசி லோடுகளிலிருந்து வெளியேற்றப்படுகிறது இந்த குறிப்பிட்ட ஏற்பாட்டில் இந்த ஏற்பாட்டைக் கண்டால் நியூட்ரல் இணைப்பை வெளியே எடுக்க முடியாது ஏனெனில் டெல்டா முறையில் இணைக்கப்பட்ட லோடிலிருந்து நியூட்ரல் இணைப்பை எடுத்துக்கொள்வது இடவியல் ரீதியாக சாத்தியமற்றது எனவே அது ஸ்டார் இணைப்போ அல்லது டெல்டா இணைப்போ அது அன்பேலன்ஸ்ட் ஆக இருந்தால் பேஸ் இம்பிடன்ஸ் சமமாக இருக்காது மற்றும் பேஸ் சீக்குவென்சும் அவுட் ஆப் பேஸ் ஆக இருக்கும் எனவே உங்களிடம் மெக்னீடியூட் மட்டுமில்லாமல் பேஸ் ம் இருக்கும் இவற்றில் ஒன்று அவுட் ஆப் பேஸ் ஆக இருக்கலாம் அல்லது மெக்னீடியூட் மற்றும் பேஸ் ஆகிய இரண்டுமே அவுட் ஆப் பேஸ் ஆக இருக்கலாம் உங்கள் லோடை பேலன்ஸ்ட் என்று எப்போது அழைக்கலாம் என்றால் மூன்று கால்களிலும் இருக்கும் லோடு இம்மிடன்ஸ்கள் சமமாகவும் இன் பேசிலும் இருக்க வேண்டும் இன் பேஸ் என்றால் ஒவ்வொரு பேசிலும் சமமாக இணைக்கப்பட்டிருக்கும் எனவே பேலன்ஸ்ட் ஸ்டார் முறையில் இணைக்கப்பட்ட அல்லது வொய் முறையில் இணைக்கப்பட்ட லோடு விஷயத்தில் நீங்கள் அனைத்தையும் ஒரே மாதிரியாக வைத்திருப்பீர்கள் எனவே நீங்கள் ஐப் பெறுவீர்கள் எனவே என்பது ஒரு பேஸர் அளவைத் தவிர வேறில்லை எனவே நீங்கள் மெக்னீடியூட் மற்றும் பேசார்கள் மூன்று கால்களிலும் சமமாக இருப்பதை காணலாம் பேலன்ஸ்ட் டெல்டா இணைப்பின் போது உங்களுக்கு இருக்கும் எனவே ஸ்டார் இணைப்பிற்கு தனிப்பட்ட கால்களில் உள்ள இம்பிடன்சை எனக் குறிப்பிடுவோம் டெல்டா முறையில் இணைக்கப்பட்டிருந்தால் நாம் அதை எனக் குறிப்பிடுவோம் இப்போது நம்முடைய முந்தைய சொற்பொழிவில் ஸ்டார் டெல்டா ட்ரான்ஸ்பர்மேஷன் பற்றி ஏற்கனவே விவாதித்தோம் முன்பே ஸ்டார் டெல்டா ட்ரான்ஸ்பர்மேஷன் தலைப்பில் குறிப்பெடுத்தபடி டெல்டா முறையில் இணைக்கப்பட்ட நெட்வொர்க்கை ஸ்டார் நெட்வொர்க்காக மாற்றும்போது 3 என்று கிடைக்கும் இதேபோல் நீங்கள் ஒரு ஸ்டார் முறையில் இணைக்கப்பட்ட லோடை டெல்டா முறையில் இணைக்கப்பட்ட லோடாக மாற்றினால் நீங்கள் அவ்வாறு இணைக்கிறீர்கள் என்றால் என்று கிடைக்கும் எனவே நாம் முன்பே பார்த்த ஸ்டார் டெல்டா ட்ரான்ஸ்பர்மேஷன் படி ஸ்டார் அல்லது ஒய் முறையில் இணைக்கப்பட்ட லோடு டெல்டா முறையில் இணைக்கப்பட்ட லோடுகளாக மாற்றப்படலாம் அல்லது அதற்கு நேர்மாறாக மாற்றலாம் இப்போது உங்களிடம் உள்ள சோர்ஸ் மற்றும் லோடு ஆகிய இரண்டும் த்ரீ பேஸ் முறையில் ஸ்டார் அல்லது டெல்டா பாணியில் இணைக்கலாம் லோடுக்கும் சொர்ஸுக்கும் இடையிலான இணைப்புகளின் நான்கு சாத்தியமான சேர்க்கைகளை இப்போது நாம் கொண்டிருக்கலாம் 1 Y Y கன்னெக்க்ஷன் அதாவதுY கனெக்டெட் சோர்சுக்கு Y கனெக்டெட் லோடு 2 Y ∆ கன்னெக்க்ஷன் 3 ∆ ∆ கன்னெக்க்ஷன் 4 ∆ Y கன்னெக்க்ஷன் நெட்வொர்க்கில் பேலன்ஸ்ட் வொய் கனெக்டெட் லோடுகளை விட பேலன்ஸ்ட் டெல்டா கனெக்டெட் லோடு மிகவும் பொதுவானது என்பதை இப்போது இங்கே கவனிக்க வேண்டியது அவசியம் ஏனென்றால் டெல்டா கனெக்டெட் லோடில் ஒவ்வொரு பேஸிலும் உங்களால் எளிதாக லோடை சேர்க்கவோ அல்லது அகற்றவோ முடியும் ஒய் கனெக்டெட் அல்லது ஸ்டார் கனெக்டெட் இந்த விஷயத்தில் சற்று கடினமாகும் ஏனென்றால் அது எப்போதும் நியூட்ரலை கொண்டிருக்க முடியாது இது இணைப்பிற்கு வெளியில் இருந்து அணுகக்கூடியது எனவேதான் பேலன்ஸ்ட் டெல்டா கனெக்டெட் லோடு மறுசீரமைக்க அல்லது எந்த காலையும் வெளியே எடுக்க அல்லது டெல்டா கனெக்டெட் லோடுகளில் மாற்றங்களைச் செய்ய ஏதுவாக இருக்கிறது ஆனால் மறுபுறம் நீங்கள் டெல்டா கனெக்டெட் சோர்ஸை ஒரு பொதுவான நடைமுறையாகப் பார்க்க மாட்டீர்கள் ஏனெனில் உங்களிடம் டெல்டா கனெக்டெட் சோர்ஸைக் கொண்டிருந்தால் நீங்கள் சர்குலேடிங் கரண்ட்டை காண்பீர்கள் ஏனெனில் டெல்டா ஒரு டெல்டா மெஷ் ஒன்றை உருவாக்கும் இது சோர்ஸின் டெல்டா நெட்வொர்க்கில் ஒரு கரண்ட்டை சர்குலேட் செய்யும் இது மூன்று பேஸ்களின் வோல்டேஜ்களில் ஏதேனும் ஏற்றத்தாழ்வு காரணமாக இருக்கும் எனவே இதன் காரணமாக சர்குலேடிங் கரண்ட் கிடைக்கும் இது ஜெனரேட்டரின் காயில்களின் வெப்பத்தை அதிகப்படுத்தும் எனவே அதனால்தான் நாம் பொதுவாக டெல்டாவை கனெக்டெட் சோர்ஸை தவிர்க்கிறோம் இப்போது போன்ற மின்னழுத்தங்களின் தொகுப்பின் பேஸ் சீக்குவென்ஸை தீர்மானிக்க வேண்டிய ஒரு உதாரணத்தை எடுத்துக் கொள்வோம் நாம் முதலில் செய்ய வேண்டியது முதலில் அதை பேஸர்களாக மாற்றுவோம் எனவே ஐ லீட் செய்கிறது Vcn Vbn ஐ லீட் செய்கிறது என்பதை நாம் கவனிக்கிறோம் எனவே எங்களுக்கு ஒரு ஏசிபி சீக்குவென்ஸ் உள்ளது இப்போது சொர்ஸுக்கும் லொடுக்கும் இடையில் Y Y Y டெல்டா டெல்டா டெல்டா மற்றும் டெல்டா ஒய் இணைப்புகள் உள்ளன என்று நாம் கண்ட முதல் நான்கு இணைப்புகளைப் பற்றி பேசலாம் எனவே முதலில் சொர்ஸுக்கும் லொடுக்கும் Y Y இணைப்போடு தொடங்குவோம் ஏன் நாம் Y Y இணைப்பிலிருந்து தொடங்குகிறோம் ஏனென்றால் எந்தவொரு பேலன்ஸ்ட் 3 பேஸ் அமைப்பையும் ஸ்டார் டெல்டா ட்ரான்ஸ்பர்மேஷன் உதவியுடன் Y Y அமைப்பாகக் குறைக்க முடியும் எனவே இந்த அமைப்பு அனைத்து பேலன்ஸ்ட் 3 பேஸ் அமைப்புகளையும் தீர்க்க ஒரு முக்கியமாகக் கருதப்படுகிறது இப்போது ஒரு பேலன்ஸ்ட் 3 பேஸ் Y Y அமைப்பு என்பது பேலன்ஸ்ட் Y கனெக்ட்டெட் சொர்ஸும் பேலன்ஸ்ட் Y கனெக்ட்டெட் லோடும் கொண்ட 3 பேஸ் அமைப்பாகும் இப்போது ஸ்டார் அல்லது ஒய் கனெக்ட்டெட் லோடு ஸ்டார் கனெக்ட்டெட் சொர்ஸுடன் இணைக்கப்பட்டுள்ள த்ரீ பேஸ் 4 வொயர் ஒய் ஒய் கனெக்ட்டெட் அமைப்பைக் கருத்தில் கொள்வோம் எனவே இந்த படத்தை நீங்கள் பார்த்தால் அது எப்படி இருக்கும் என்பது சோர்ஸ் Y கனெக்ட்டெட் இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் மூலமாகவோ அல்லது சோர்ஸின் இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் மூலமாகவோ லோடுகளின் ஒரு பேசுடன் இணைக்கப்பட்டுள்ளது எனவே இதை சோர்ஸ் இம்பிடன்ஸ் என்று அழைப்போம் பின்னர் உங்களுக்கு ட்ரான்ஸ்மிஷன் லைன் இம்பிடன்ஸ் மற்றும் லோடு இம்பிடன்ஸ் ஆகியவை இருக்கும் எனவே இப்போது சோர்ஸின் பேஸ் எ ஆனது ட்ரான்ஸ்மிஷண் லைன் வழியாக லோடுகளின் பேஸ் எ உடன் இணைக்கப்பட்டுள்ளது அதேபோல் சோர்ஸின் பேஸ் பி ஆனது டிரான்ஸ்மிஷன் லைன் வழியாக லோடுகளின் பேஸ் பி உடன் இணைக்கப்பட்டுள்ளது பின்னர் லோடுகளின் பேஸ் சி டிரான்ஸ்மிஷன் லைன் வழியாக சோர்ஸின் பேஸ் சி யுடன் இணைக்கப்பட்டுள்ளது இப்போது சோர்ஸ் மற்றும் லோடு ஆகிய இரண்டின் நியூட்ரல்களும் க்கு சமமான இம்பிடன்ஸ் கொண்ட வொயர் மூலம் இணைக்கப்பட்டுள்ளன எனவே இப்போது இந்த கலவையானது 3 பேஸ் போர் வொயர் ஏற்பாடு சோர்ஸ் இம்பிடன்ஸ் மற்றும் டிரான்ஸ்மிஷன் லைன் இம்பிடன்ஸ் பகுப்பாய்விற்கு கருதப்படுகிறது இப்போது இந்த மற்றும் லோடு இம்பிடன்ஸ் ஆகிய மூன்றும் சீரிஸில் இருப்பதால் இவற்றை ஒன்றாக இப்படி இணைக்கலாம் அங்கே ஜெனரேட்டரின் பேஸ் வைண்டிங்கின் இன்டர்னல் இம்பிடன்சை Zs குறிக்கிறது என்பது லோடுகளின் ஒரு பேசுடன் சோர்ஸின் ஒரு பேசில் சேரும் லைனின் இம்பிடன்ஸ் ஆகும் ZL என்பது லோடுகளின் ஒவ்வொரு பேசின் இம்பிடன்ஸ் ஆகும் என்பது நியூட்ரல் லைனின் இம்பிடன்ஸ் ஆகும் இப்போது பவர் சிஸ்டம் நெட்வொர்க்கில் மற்றும் பெரும்பாலும் உடன் ஒப்பிடும்போது மிகச் சிறியவை எனவே கேள்வியில் எந்த சொர்ஸும் அல்லது லைன் இம்பிடன்சும் கொடுக்கப்படாவிட்டாலும் ஐ நாம் கருதலாம் எந்தவொரு நிகழ்விலும் இம்பிடன்சை ஒன்றாக இணைப்பதன் மூலம் Y Y அமைப்பை அடுத்த ஸ்லைடில் நாம் காட்டிய அந்த சர்க்யூட்டிற்கு எளிமைப்படுத்தலாம் எனவே இந்த விஷயத்தில் நாங்கள் செய்ததை நீங்கள் பார்த்தால் முந்தைய ஸ்லைடில் நாங்கள் பார்த்த ஏற்பாட்டை நாங்கள் எளிமைப்படுத்தியுள்ளோம் மேலும் ஐ டிரான்ஸ்மிஷன் லைன் மற்றும் லோடு இம்பிடன்ஸ் ஆகியவற்றை எனப்படும் இம்பிடன்ஸ் மூலம் கட்டிக்கொள்கிறோம் எனவே இப்போது அது மிகவும் எளிமைப்படுத்தப்பட்டுள்ளது இப்போது புரிந்துகொள்வது எளிதானது லோடு மற்றும் சோர்ஸ் ஆகிய இரண்டு பேஸ்களும் இணைக்கப்பட்டுள்ளன A லோடுகளின் A உடன் இணைக்கப்பட்டுள்ளது B லோடுகளின் B உடன் இணைக்கப்பட்டுள்ளது C லோடுகளின் உடன் இணைக்கப்பட்டுள்ளது இப்போது லோடின் பேஸ் எ வுடன் சோர்ஸின் பேஸ் A ஐ இணைக்கும் லைனில் பாயும் கரண்ட் என்று வைத்துக் கொள்வோம் அதேபோல் சோர்ஸின் பேஸ் B ஐ லோடுகளின் பேஸ் B உடன் இணைக்கும் லைன் மற்றும் சோர்ஸின் C பேசை இணைக்கும் ஒரு லைன் லோடின் சி பேஸ் ஆகும் சோர்ஸின் நியூட்ரலை லோடு நியூட்ரலுடன் இணைக்கும் நியூட்ரல் வொயரில் பாயும் சில கரண்ட்கள் இருப்பதாக நாங்கள் கருதுவோம் எனவே வோல்டேஜ் சோர்ஸின் மதிப்புகள் பாசிட்டிவ் பேஸ் சீக்குவென்ஸாக இருக்கும் என்று நாம் கருதினோம் இப்போது லைன் டு லைன் வோல்டேஜ் அல்லது வெறுமனே லைன் வோல்டேஜை கண்டுபிடிக்கும்படி உங்களிடம் கேட்கப்பட்டால் லைன் வோல்டேஜ் அல்லது ஆக இருக்கும் அதாவது எ பேஸிற்கும் பி பேஸிற்கும் இடையிலான வோல்டேஜ் எனவே இது உங்கள் ஆக இருக்கும் அதேபோல் பி மற்றும் சி இடையேயான வோல்டேஜ் மற்றும் இதேபோல் மீண்டும் சி மற்றும் ஏ இடையே ஆக இருக்கும் எனவே இப்போது நாம் லைன் டு லைன் வோல்டேஜ் அல்லது வெறுமனே லைன் வோல்டேஜை கண்டுபிடிக்க வேண்டும் ஐ நீங்கள் பிளஸ் என எழுதலாம் அதேபோல ஆக லைன் வோல்டேஜிகளின் அளவு ஆகும் அது பேஸ் வோல்டேஜ்களின் ஐ விட மடங்கு அதிகமாகும் நீங்கள் இப்போது பார்த்தால் ஐ டிகிரி லீட் செய்யும் மற்றும் ஐ டிகிரி லீட் செய்யும் பேஸ் வோல்டேஜ்களை போலவே லைன் வோல்டேஜ்கலின் கூட்டும் பூஜ்ஜியமாக இருக்கும் எனவே லைன் வோல்டேஜில் இவை பேஸ் வோல்டேஜை 30 டிகிரி லீட் செய்கிறது என்பதைக் காண்பீர்கள் எனவே லைன் வோல்டேஜ் இப்போது பேஸ் வோல்டேஜை விட 3 மடங்கு அளவைக் கொண்டிருக்கும் என்பதையும் காண்கிறோம் எனவே இப்போது ஒவ்வொரு பேஸிலும் கேவிஎல் லை பயன்படுத்தினால் நீங்கள் இப்படி எழுதலாம் இப்போது இங்கேஎன்பது பேசர் அளவு எனவே ஐ பொறுத்தவரை கரண்ட் இன் கோணம் இன் பேசர் மதிப்பைப் பொறுத்து இருக்கும் எனவே பகுப்பாய்வில் இன் பேசர் மதிப்பைப் பற்றி நாம் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் இதனால் ஐப் பொறுத்தவரை இன் சரியான மதிப்பை பேசர் அடிப்படையில் பெறுகிறோம் இப்போது அதை கூட்டினால் அதனால் அல்லது இப்போது என்பதால் நியூட்ரல் கரன்ட்டும் பூஜ்ஜியமாக இருக்கும் அந்த நேரத்தில் லோடு நியூட்ரல் டு சோர்ஸ் நியூட்ரலுக்கு இடையிலான வோல்டேஜ் வேறுபாடு பூஜ்ஜியத்திற்கு சமமாக இருக்கும் ஏனெனில் கரண்ட் இப்போது பாயவில்லை எனவே நியூட்ரல் வொயருக்கு குறுக்காக உள்ள வோல்ட்டேஜ் முழுவதும் பூஜ்ஜியமாக இருக்கும் எனவே நியூட்ரல் லைனை இவ்வாறு அகற்றலாம் ஏனெனில் கரண்ட் பாய்ச்சல் இல்லாததால் நீங்கள் நியூட்ரல் வொயரை அகற்ற முடியும் மேலும் இது அமைப்பு முழுமையாக சமநிலையில் இருந்தால் நியூட்ரல் வொயர் தேவையில்லை என்பதையும் நியூட்ரலை சோர்ஸிலிருந்து லோடுக்கு இடுவதற்கான செலவை நாம் மிச்சப்படுத்துகிறோம் என்பதையும் புரிந்துகொள்வது பொருளாதார ரீதியாக மிகவும் முக்கியமானது எனவே ஒரு நீண்ட தூர பவர் பரிமாற்றத்தில் நாம் பயன்படுத்தும் கண்டக்டர்கள் மூன்றின் பெருக்கலாக இருக்கும் ஏனெனில் நாம் த்ரீ பேஸ் சிஸ்டமை பற்றி பேசுகிறோம் எனவே கண்டக்டர்கள் மூன்றின் பெருக்கலாக இருக்கும் எர்த் நியூட்ரல் கண்டக்டராக செயல்படும் இப்போது பவர் சிஸ்டம் அனைத்து முக்கியமான புள்ளிகளிலும் நன்கு அமைந்திருக்கும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது ஏனென்றால் சிஸ்டத்தின் பாதுகாப்பையும் பவர் சிஸ்டம் நெட்வொர்க்கில் பணிபுரியும் நபர்களின் பாதுகாப்பையும் உறுதிப்படுத்த நாம் விரும்புகிறோம் இப்போது லைன் கரண்ட் என்பது ஒவ்வொரு லைனிலும் பாயும் கரண்டாக இருக்கும்போது பேஸ் கரன்ட்டும் இந்த விஷயத்தில் ஒரே மாதிரியாக இருக்கிறது ஏனெனில் பேஸ் கரண்டானது ஒவ்வொரு பேசின் சோர்ஸிலும் அல்லது லோடுகளிலும் உள்ள கரண்டாகும் மேலும் Y Y இணைக்கப்பட்ட அமைப்பைப் பற்றி பேசும்போது லைன் கரண்ட் பேஸ் கரண்ட்டிற்கு சமம் எனவே நாம் என்ன செய்வோம் லைன் கரண்ட்டிற்கு ஒற்றை சப்ஸ்கிரிப்ட் ஐ பயன்படுத்துவோம் ஐ ஏ என எழுத மாட்டோம் லைன் கரண்ட்டிற்கு ஐ ஏ என்று எழுதுவோம் ஏனென்றால் சோர்ஸிலிருந்து லோடுக்கு பாயும் கரண்ட்டைப் பற்றி நாம் பேசுகிறோம் என்று புரிந்து கொள்ளப்படுகிறது எனவே அதனால்தான் இரண்டாவது சப்ஸ்கிரிப்ட் ஐ கைவிடுகிறோம் வெறுமனே என எழுதுகிறோம் இப்போது பேலன்ஸ்ட் ஸ்டார் ஸ்டார் சிஸ்டத்தை பகுப்பாய்வு செய்வதற்கான மாற்று வழி அதை சிங்கிள் பேஸாக மாற்றுவதே ஆகும் ஏனெனில் சிஸ்டம் முற்றிலும் பேலன்ஸ்ட்டாக இருப்பதால் நீங்கள் மூன்று அமைப்பையும் அதன் சமமான சிங்கிள் பேஸ் முறைக்கு மாற்றலாம் எனவே நாங்கள் விவாதிக்கும் த்ரீ பேஸ் அமைப்பை மாற்றும்போது இந்த ஸ்லைடில் காட்டப்பட்டுள்ளபடி நீங்கள் பேலன்ஸ்ட் சர்க்யூட்டை பெறுகிறீர்கள் பேஸ் வோல்டேஜாக இருக்கும் லைன் மூலம் லோடு ZY உடன் இணைக்கப்பட்டுள்ளது எனவே ஒன்று சோர்ஸ் மற்றும் லோடுகளின் பேஸ் A டு A வரை இணைக்கும் லைன் பின்னர் மற்றொன்று லைன் சோரசுக்கும் லோடின் நியூட்ரலுக்கு இடையே உள்ள இணைப்புக்காக இருக்கும் எனவே இது நாம் முன்பே விவாதித்தபடி த்ரீ பேஸ் Y Y கன்னெக்டேட் சிஸ்டத்தின் சிங்கிள் பேஸ் ஈக்குவேலண்டாகும் எனவே இந்த விஷயத்தில் மீண்டும் என்பதை படத்திலிருந்து பார்க்கலாம் எனவே மற்ற லைன் கரண்ட்களை பெறுவதற்கு பேஸ் சீக்குவென்சய் பயன்படுத்துகிறோம் ஏனென்றால் பேஸ் சீக்குவென்ஸ் ஏபிசி என்று எங்களுக்குத் தெரியும் எனவே கரண்ட் ஐ எ வின் உதவியுடன் ஐபி மற்றும் ஐசி யின் மதிப்புகளை எளிதாகக் கண்டுபிடிக்க முடியும் சிஸ்டம் பேலன்ஸ்ட்டானது சிங்கிள் பேஸ் ஈக்குவேலன்ட் விஷயத்தில் நமக்கு பகுப்பாய்வு மட்டுமே தேவைப்படுகிறது எனவே நியூட்ரல் லைன் இல்லாவிட்டாலும் கூட நாம் அனைவரும் அவ்வாறு செய்யலாம் ஏனெனில் சிங்கிள் பேஸ் ஈக்குவேலண்டை உருவாக்குவதற்கு நியூட்ரல் கிட்டத்தட்ட இணைக்கப்பட்டுள்ளது என்று நீங்கள் கூறலாம் இப்போது நம்முடைய இன்றைய தினத்தை நிறைவுசெய்வதற்கு முன் ஒரு எடுத்துக்காட்டை எடுத்துக்கொள்வோம் இது த்ரீ வொயர் ஸ்டார் ஸ்டார் முறையில் இணைக்கப்பட்ட அமைப்பைக் கொண்டுள்ளது இது படத்தில் கொடுக்கப்பட்டுள்ளது எனவே சோர்ஸை முழுமையாக பேலன்ஸ்ட் 110∠0 ° 110∠ 120 ° 110∠ 240 ° வோல்ட் ஆகியவற்றை பேஸ் வோல்டேஜ் ஆக கொண்டுள்ளோம் லைன் இம்பிடன்ஸ் ஆனது மூன்று பேஸ்களிலும் 5 j2 மற்றும் லோடு இம்பிடன்ஸ் 10 j8 ஓம் ஆகும் எனவே இந்த லோடு ஸ்டார் முறையில் இணைக்கப்பட்டுள்ளது என்பதையும் அது ஸ்டார் முறையில் இணைக்கப்பட்ட சொர்ஸுடன் இணைக்கப்பட்டுள்ளதையும் நீங்கள் காண்பீர்கள் சிஸ்டம் பேலன்ஸ்ட் ஆக இருப்பதால் நாம் நியூட்ரலை இணைக்கவில்லை எனவே நாம் என்ன செய்வோம் முதலில் அதன் சிங்கிள் பேஸ் ஈக்குவேலன்டை உருவாக்குவோம் எனவே நீங்கள் சிங்கிள் பேஸ் ஈக்குவேலன்டை உருவாக்கும்போது நீங்கள் வோல்டேஜ் சோர்ஸ் 110∠0 ஐ பெறுவீர்கள் பின்னர் உங்களுக்கு இம்பிடன்ஸ் 5 j2 ஆக இருக்கும் மீண்டும் லோடு இம்பிடன்ஸ் 10 j8 ஆக இருக்கும் எனவே இது இந்த சர்க்யூட்டின் சிங்கிள் பேஸ் ஈக்குவேலன்ட்டாக இருக்கும் இங்கே எனவே இப்போது வோல்டேஜ் சோர்ஸ்கள் பாசிட்டிவ் சீக்குவென்ஸில் இருப்பதால் லைன் கரண்ட்களும் பாசிட்டிவ் சீக்குவென்ஸில் இருக்கும் எனவே இதோடு நாம் இன்றைய அமர்வினை நிறைவு செய்யலாம் இதில் நாம் அதிகமாக Y Y கன்னெக்டேட் பேலன்ஸ்ட் சிஸ்டம் பற்றி விவாதித்தோம் எனவே அடுத்த அமர்வில் நாம் ஸ்டார் டெல்டா கன்னெக்டேட் சிஸ்டம் பற்றி விவாதிப்போம்